காலை வணக்கம் நண்பர்களே முந்தைய விரிவுரையில் மற்றும் வரும் விரிவுரையில் நான் உங்களுக்கு கொஞ்சம் தத்துவத்தை பகிர்கிறேன் நாம் தொடங்குவதற்கு முன் எதை செய்ய வேண்டும் மற்றும் எதை செய்யக்கூடாது அதைத்தொடர்ந்து ஏர்கிராப்ட் வடிவமைக்கத் தேவையான விதிமுறைகள் என்னது முந்தைய விரிவுரையில் நான் உங்களுக்கு காண்பித்தேன் எங்கள் மாணவர்கள் ஆரம்பகட்டத்தில் இருக்கும்போது வடிவமைத்த ஏரோ மாடல்கள் தம்ப் ரூல் படி ரிமோட்டில் இயங்ககூடியவை மேலும் சில விஷயங்கள் அவர்களாகவே கண்டறிந்தது அதனால்தான் நான் கூறினேன் தயவு செய்து அதை இங்கே உங்களுடன் கொண்டு வராதீர்கள் என்று விரிவுரையில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது எண்களைப் பற்றிய உணர்வு அவரிடம் அதிகம் உள்ளது நீங்கள் ஒரு ஏரோ மாடலரை மதிக்க வேண்டும் உண்மையில் ஏரோ மாடலரை நான் சிலருடன் வேலை செய்திருக்கிறேன் அவர்களில் கேப்டன் அமுல்யா கேப்டன் முகர்ஜி மேலும் நான் அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் இந்த பாடத்தின் பங்கேற்பாளராக உங்களால் மட்டும்தான் ஒரு ஏரோ மாடலரின் உணர்வை உணர முடியும்உண்மையில் ஒரு ஏரோ மாடலருக்கு ஏரோடினமிக்ஸ் விதியைப் பற்றி விளக்க முடியாமல் போகலாம் ஆனால் நீங்கள் இந்த பாடத்தை படித்தால் உங்களால் அவர்கள் உணர்வை எண்களாக வெளிப்படுத்த முடியும் அது விஞ்ஞான ஊகத்தின் செயல்முறையாகும் ஆகையால் இங்கு தான் ஏரோ மாடலர் மற்றும் இந்த பாடமும் இணையும்ஆனால் அது இந்த இடத்தில் இல்லை நான் நம்மை வளர்த்துக் கொண்ட பிறகு தகுந்த நேரம் வரும்போது நான் ஒரு ஏரோ மாடலர் மிகவும் மரியாதைக்குரிய ஏரோ மாடலரை கொண்டுவருவேன் மேலும் அவரிடம் என் கருத்தை நிரூபிக்க சில எண்ணங்களை பகிர்வேன் நாம் இன்னும் சில விஷயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நாங்கள் WS பற்றி பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் TW பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் TW ல் வரும்போதுஒரு குரூஸ் ஆதிக்கம் செலுத்தும் ஏர்பிளேன்ற்கு TW தேவையானது எவ்வளவு அதை நான் உண்மையில் தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால் எனக்கு இது தெரிய வேண்டும் TD LW நான் எழுதினால் TW1CLCD ஆகையால் க்ரூஸ்க்கு தேவையான TW எவ்வளவு நான் எப்படி அதற்கு பதிலளிப்பது அதற்கு நான் எந்த CLCDஇல் க்ரூஸிங் செய்கிறேன் என்று எடுத்துக்காட்டாக க்ரூஸிங் செய்யும்போது ட்ராக் குறைவாக இருக்க வேண்டும் அது ஒரு க்ரூஸிங் அதற்கு டிராக் குறைவாக இருக்கும் மேலும் எனக்கு தெரியும் இந்த நிலையில் CLCDஅதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் CL க்கு வேண்டும் CLCD0K இந்த எண் எனவே உடனடியாக எனக்கு தெரியும் TWஎன்பது 1CLCD ஆகும் மேலும் நாம் அதை CLCD மேக்ஸ் என்று சொல்லலாம் நான் TW க்ருஸை எழுதும்போது நான் க்ருஸ்க்கு குறைந்த TWஎன்று சொல்வேன் அதன் அர்த்தம் CLCD அதிகமாகவும் ட்ராக் குறைவாகவும் இருக்க வேண்டும் என்று அதனால் எனக்கு தெரியும் TWன் மதிப்பு TW1max இதற்கு ஒத்தது CLCD0K பொதுவாக max15 ஆக இருக்கும் என்ற எண்ணை நான் எழுதுகிறேன் ஆகையால் நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் TWன் க்ருஸானது 115ஆகும் ஆனால் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் TW க்ருஸ் 115 என்று இது TW டேக் ஆஃப்க்கு சமமாக இருக்காது 2 காரணங்களுக்காக TW டேக் ஆஃப் நமக்கு வெவ்வேறு அளவுகோல் வேண்டும் TW டேக் ஆஃப்க்கு நான் எழுதியதை நாங்கள் பார்த்தோம் T D Wsin0 மேலும் நான் அக்ஸ்லெரேஷன் இல்லாமல் டேக் ஆஃப் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் நான் ஸ்டேடி கிளைம்ப் ஸ்மால் கிளைம்ப் செய்தால் பின்பு TWWsin1CLCD ஆகவேTW டேக் ஆஃப் ஆனது கிளைம்ப் அங்கிள் வினால் நிர்வகிக்கப்படும் TW க்ரூஸ் ஆனது அதிகம் இயங்குவதுmax னால் தான் ஆகையால் நான் ஒரு வடிவமைப்பாளராக இருந்தால் உடனடியாக எனக்கு தெரியும் TW க்ரூஸ் தேவையானது என்னவென்று ஏனெனில் எனக்கு தோராயமாக தெரியும் 10 முதல் 15 வரை இருக்கும் என்று எந்த வழியில் நான் வடிவமைத்தாலும் ஆகையால் எனக்கு தெரியும் எனக்கு தேவையானTW க்ரூஸ் 115 ஆக இருக்கும் என்று மேலும்TW டேக் ஆஃப் எவ்வளவு தேவைப்படுகிறது என்று அதைப் பெறுவதற்கான ஒரு வழி என்னவென்றால் நான் 15 டிகிரி மற்றும் 20 டிகிரி ஆங்கிளில் கிளைம்ப் செய்ய முயற்சிக்கிறேன் என்று ஆகவே நிச்சயமாக நான் இங்கே எளிதாகக் காண முடிகிறது இந்த W இங்கே இருக்காது என்று இந்த W இங்கே இருக்காது ஆம் சைன் காமாவுக்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த TW டேக் ஆஃப் செய்ய முக்கிய பங்கு வகிக்கும் என்று டேக் ஆஃப் என்பது அந்தக் கட்டத்தில் அதாவது தொடக்கத்திலிருந்து அந்த வேகம் V டேக் ஆஃப் யை எட்டுவதுதான் V டேக் ஆஃப்யின் வேகத்தை எட்டுவதற்கு முன் நான் தூரத்தை குறைக்க விரும்பினால் நான் ஏர்பிளேனின் வேகத்தை அதிகரிக்க அக்ஸலரேட் செய்ய வேண்டும் நான் தூரத்தை குறைக்க வேண்டுமென்றால் அதன் அர்த்தம் நான் உண்மையிலேயே தூரத்தை குறைத்தால் TWஅதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் TW தான் தீர்மானிக்கும் ஏர்பிளேனை அக்ஸலரேட் செய்ய எவ்வளவு அழுத்தம் கொடுக்கவேண்டும் என்று 0 முதல் V டேக் ஆஃப் வரையுள்ள இந்நிகழ்விற்கு அதனால் TW இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுTW க்ருஸ்க்கு முக்கிய பங்கு வகிக்கிறது கிளைம்ப் செய்ய தேவைப்படம் TW எவ்வளவு மற்றும் விலாவரியாக பார்க்காமல் உங்களுக்கு தெரியும் ஒரு டர்ணை எடுக்க நான் விரும்பினால்மேலும் அதிக ரேட் ஆஃப் டர்ண்க்கு TW முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ஏனெனில் நாம் படிப்படியாக பரிமாணம் அடைகிறோம் இந்த ஒன்றில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இதை அனைத்தும் நாம் வெளிப்படுத்தும்போது நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு ஏர்பிளேனை வடிவமைக்கும்போது நாம் குறிப்பிட முடியாது அந்த TWக்ருஸ் எனக்கு இவ்வளவு வேண்டும் மற்றும் TWடேக் ஆஃப் இவ்வளவு வேண்டும் மற்றும் கொஞ்சம் TW அக்ஸ்லரேஷன் பேராமீட்டர் இவ்வளவு வேண்டும் ஏனென்றால் கவனித்தீர்களா TW க்ருஸ் 15 ஆக இருக்கிறது என்று மேலும் நான் TW என்னவாக இருக்க வேண்டும் நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் அது இந்த மதிப்பை விட வித்தியாசமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் எனக்கு TW குரூஸ் ஒரு நம்பராக இருக்கவேண்டும் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது எடையானது குறைந்து கொண்டே போகும் ஏனென்றால் பியூயல் நுகரப்படுகிறது ஆகவே நல்ல அணுகுமுறை என்னவென்றால் நமக்கு எவ்வளவு நுகரப்படுகிறது என்று தெரிந்தால் இந்த எடையை நாம் மாற்றுவோம் அதற்கு நான் இந்த எடையை அதிகரிக்க வேண்டும் மேலும் நாம் TW டேக் ஆஃப் பற்றி தான் பேசுவோம் அதுதான் முக்கியமானதாகும் எடைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ரேஷியோவும் W டேக் ஆஃப் ஆக மாற்றப்படும் அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அதன் காரணம் TW குரூஸ் ஒரு எண்ணாக இருக்கிறது என்று நான் சொன்னால் எனக்கு தெரியும் W என்பது W டேக் ஆஃப் இல்லை என்று ஆனால் இறுதியாக ஒரு வடிவமைப்பாளராக எனக்கு தெரிய வேண்டும் W டேக் ஆஃப் தேவையானது என்னவென்று அங்கிருந்துதான் நான் தொடங்க வேண்டும் அதனால்தான் அறிவுறுத்துகிறோம் எந்த எண் W ஆல் வகு படுகிறதோ அந்த எண்ணை W டேக் ஆஃப் ஆக நீங்கள் மாற்ற எடையை சரி செய்ய வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது எதனால் என்றால் பியூயல் நுகரபடுவதினால் மேலும் அது மிகவும் கடினமான பணி அல்ல அதைச் செய்வதற்கான ஒரு செயல்முறை உள்ளது ஆகையால் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் நினைத்தேன் நான் அதை உபயோகப்படுத்துவதற்கு முன் உங்களிடம் அதை பகிர்வேன் நான் பேசும்போது நீங்கள் பார்க்கக் கூடிய மற்றொரு முக்கியமான பேராமீட்டர் max ஆகும் சில நேரம் உங்களுக்கு பவர் ஞாபகம் இருக்கிறதா நாம் பேசுவது max32 பற்றி தான் நாம் மீண்டும் பெர்போர்மன்ஸ்க்கு திரும்பிச் செல்வோம்நான் ரேஞ்ச் மற்றும் எண்டுரன்ஸ் பற்றி பேசுகிறேன் அது எங்களுக்கு ஒரு முக்கியமான பேராமீட்டர் பெர்போர்மன்ஸ் பேராமீட்டராகும் ஆகவே நான் திரும்பி சென்றாலும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் குறைவான டிராகுக்கு CL இருக்க வேண்டும் என்று அந்த நிபந்தனை என்னவென்றால் CLCD0K மற்றும் CL குறைந்த பவர்க்கு CL3CD0K ஆகவே நான் இதை எழுதுவதின் மற்றொரு நோக்கம் உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கத்தான் அதனால் நீங்கள் திரும்பி சென்று மற்றும் எல்லாத்தையும் திருப்பி பார்க்க முடியும் ஆகையால் ஒரு வடிவமைப்பை ஒருங்கிணைக்க நீங்கள் அதன் பயன்களை புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்று ஒரு வடிவமைப்பை ஒருங்கிணைத்தல் கருத்தியல் வடிவமைப்பைப் பெறுவதற்கு தான் CL குறைந்தபட்சமாக இருந்தால் டிராகும் குறைந்த பட்சமாக இருக்கும் CLCD0K மேலும் உங்களுக்கு தெரியும் இது CLCD மேக்ஸிமம்க்கு ஒத்துப்போகும் மற்றும் இது maxக்கு ஒத்துப்போகும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது இவற்றுடன் விளையாடுவதை பார்ப்போம் ஆகையால் நான் இதை இப்படி எழுதினால் CDCD0kCL2 ஆகையால் நான் மினிமம் டிராக் க்கு CD யை இப்படி எழுதினால் CD0kCL2 எனவே இது ஆகிவிடும் CDmD2CD0 இதில் எதுவும் உங்களுக்கு புதிதாக இல்லை அதேபோல் மினிமம் பவர்க்கு CD ஆனது CDCD0KCL2 மேலும் CL3CD0K ஆகையால் இதற்கு சமம் CDmP4CD0 தயவுசெய்து கவனியுங்கள் மினிமம் டிராக் க்கு CD 2CD0ஆகும் மற்றும் மினிமம் பவரின் CD 4CD0ஆகும் ஆகவே வெளிப்படையாக கூறும்போது மினிமம் டிராக்ற்கு V என்னவாக இருக்கும் ஏனெனில் நாம் லிப்ட்க்கு சமமாக எடையை சுட்டிக் காட்டுவதால் தான் இது சுட்டிக்காட்டுவது V2WSCD0K எனவே மினிமம் பவர்க்கு V என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் மினிமம் பவர்க்கு V என்பது CL3CD0K ஆகையால் நான் இதை இப்படி எழுதுகிறேன் VmP2WS3CD0K ஆகையால் அது உங்களுடையது நான் இங்கே எழுதுகிறேன் அதுதான் இங்கே இருக்கிறது அதேபோல் மினிமம் டிராக் இன் V இவை அனைத்தும் உங்களுக்கு நேரடியாக தெரியும் இவை அனைத்தும் உங்களை திரும்பிப்போய் புத்தகத்தை திருப்பி பார்க்க உதவும் அதனால் நான் இப்பொழுது எல்லாம் அனுமானங்களை எடுத்தாலும் உங்களுக்கு புரியும் நான் என்ன செய்கிறேன் என்று இதில் எந்த ஆட்சேபணையும் இருக்காது இப்பொழுது நாம் சொல்லுவோம் எந்த நிகழ்வு டிராக் அதிகமாக இருக்கும் என்று நான் கண்டுபிடிக்க நினைத்தால் ஏன் நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம் நாம் இறுதியாக CD என்னவென்று கண்டுபிடிக்க நினைக்கிறதினால் மற்றும் டிராக் என்பது நாம் அதை பற்றி பேசும்போது அது D12V2SCD ஒரு விஷயம் தெளிவாகத் தெரிகிறது நான் அதில் பறக்கும்போது CLmP3CD0K அது ஒரே அல்டிட்டுட்ல் லிப்ட் எடைக்கு சமமாக இருக்கிறதை பராமரிக்கக் கூடிய மினிமம் பவர் நிகழ்வாகும் நான் மெதுவாக பறப்பேன் ஏனென்றால் CLஅதிகமாக இருக்கிறது மினிமம் ட்ராகுக்குரிய CL தேவையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆகையால் மினிமம் பவர் நிகழ்வுக்குரிய டைனமிக் பிரஷர் குறைவாக இருக்கும் மேலும் டைனமிக் பிரஷரை பற்றி பார்க்கும்போது நான் எழுதுவேன் மினிமம் பவரின் டைனமிக் பிரஷர் குறைவாக இருக்கும் மினிமம் டிராகின் டைனமிக் பிரஷரை ஒப்பிடும்போது இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஏனென்றால் மினிமம் பவரின் CLஅதிகமாக இருக்கும் மினிமம் டிராகின் CLயை ஒப்பிடும்போது ஆகையால் மினிமம் பவரின் வேகம் மினிமம் டிராகின் CL உடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் அதே எடையை பராமரிக்க லிப்ட்க்கு சமமாக எடை இருக்க வேண்டும் இயற்கையாகவே டைனமிக் பிரஷர் 12V2 ஆகும் இவை இரண்டையும் நாம் ஒரே உயரத்தில் ஒப்பிடுகிறோம் என்றால் ஆகவே மினிமம் பவரின் டைனமிக் பிரஷர் குறைவாக இருக்கும் மினிமம் டிராகின் டைனமிக் பிரஷரை ஒப்பிடும்போது ஆகவே மினிமும் பவரின் டிராக் 12V2SCD ஆகும் இதன் V யை நான் இப்படி எழுதுவேன் VmP2WS3CD0K அதனால் அது பின்வருமாறு மாறும் DmP122WS3CD0K மேலும் டிராக் மினிமம் டிராக் நிகழ்வுக்குஇந்த நிகழ்விற்கு LD மேக்ஸிமம் ஆகும் LDமேக்ஸிமம் என்றால் DmD122WSCD0K எந்த நிகழ்வில் டிராக் அதிகமாக இருக்கும் என்று நான் ஒரு கேள்வி கேட்டால் நாம் இரண்டிற்கும் ரேஷியோ எடுத்தால் நம்மால் அதை கண்டுபிடிக்க முடியும் நான் இப்படி எழுதுகிறேன் DmPDmD23 நீங்கள் இது எப்படி நடக்கிறது என்பதை பாருங்கள் நான் சில விஷயத்தை இங்கே விட்டுவிட்டேன் ஆகையால் மினிமம் பவர் டிராக் என்பது D12V2SCD மினிமம் பவருக்கு CDஎவ்வளவு இருக்க வேண்டும் மினிமம் பவருக்கு CD 4CD0 ஆக இருக்க வேண்டும் அதேபோல் இங்கு நான் S2CD0 யை விட்டுவிட்டேன் ஏனென்றால் நாம் பார்த்தோம் மினிமம் பவருக்கு CD 4CD0 ஆகவும் மற்றும் மினிமம் டிராகுக்கு CD 2CD0 ஆகவும் என்று அதை நாம் உங்களுக்கு காட்டினோம் ஆகையால் இப்பொழுது நான் ரேஷியோவை எடுத்தால்நாம் 2 மட்டும்தான் பார்ப்போம் 4 மற்றும் 2 மற்ற எல்லாம் ரத்தாகிவிடும் ஆகவே அந்த 2 அங்கையே இருக்கும் மற்றும் ரூட் 3 யும் இருக்கும் நீங்களாகவே அதை செய்யுங்கள் எனவே இந்த ரேஷியோ தோராயமாக 2 வகுத்தல் 1 732 ஆகும் மேலும் அதன் மதிப்பு 1 1547 ஆகும் DmPDmD1 1547 ஒரு வடிவமைப்பாளராக நாங்கள் சொல்கிறது என்னவென்றால் மினிமம் பவர் நிலையில் இருக்கும்போது இருக்கின்ற டிராக் 15 சதவீதம் அதிகமாக இருக்கும் LDமேக்ஸிமமை விட உங்களால் பார்க்க முடியும் மினிமம் பவர் நிலையில் இருக்கும்போது இருக்கின்ற டிராக் தோராயமாக 15 சதவீதம் அதிகமாக இருக்கும் LDமேக்ஸிமம் நிலையில் உருவாகும் டிராகை விட இது எப்படி முக்கியமானதாகும் என்று நாம் பார்ப்போம் இப்பொழுது ஒரு வடிவமைப்பாளரின் விளக்கங்கள் என்னவென்றால் எப்படி ஒரு வடிவமைப்பாளர் இதை உபயோகிக்க போகிறார் என்பதுதான் அதுதான் மிகவும் முக்கியமானதாகும் டிராக் மினிமும் பவர் நிலைக்கு 15 சதவீதமாக அதிகரித்தால் மினிமும் பவர் நிலை என்றால் அந்த நிலையில் நாம் max இல் போனால் மேலும் நாங்கள் அறிவோம் max எங்கிருந்து வந்ததென்று நீங்கள் உங்கள் விரிவுரைகளை திருப்பிப் பாருங்கள் அது உண்மையாக இருந்தாலும் CLCDஎன்பது டிராக் 15 சதவீதமாக அதிகரித்தால் நான் CLCD யை இப்படி எழுதுவேன் CLCD11 866max இந்த பகுதி தெளிவாகிவிட்டதா என்ன ஒரு வடிவமைப்பாளர் எப்படி இந்த உறவை பயன்படுத்துகிறார்அது என்ன சொல்கிறது என்றால் மினிமம் பவரில் டிராக் 15 சதவீதம் நாம் பறக்கும் மினிமம் டிராகை விட அதிகமாக இருக்கும் ஆகையால் இப்பொழுது CLCD ஆனது மாற்றி அமைக்கப்படும் ஏனென்றால் CD15 சதவீதமாக அதிகரிப்பதால் மேலும் இந்த 11 அது 0 866max யை கொடுக்கிறது இந்தப் புரிதலுடன் நாம் எங்கள் முதல் வடிவமைப்பு கூறுகளை சரி பார்க்கவும் உதாரணத்திற்கு இதில் எது இதில் எது ரேஞ்ச் மற்றும் எண்டுரன்ஸ் உடன் சம்பந்தம் உடையதாக இருக்கும் நான் ஜெட் மற்றும் ப்ரொஃபலரை எடுத்துக் கொண்டேன் என்று நான் நினைவு கூர்ந்தால் நான் ரேஞ்ச் மற்றும் எண்டுரன்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அது லொய்ட்டர் எனப்படும்அது 0 866max ஆகும் மேலும் இங்கு max உள்ளது இதன் தொடர்புடைய max இங்கு உள்ளது ரேஞ்சின் வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் ஒரு ஜெட்டால் இயக்கப்படும் ஏர்பிளேனிற்கு ரேஞ்சின் நிலையானது மேக்ஸிமம் ரேஞ்சிற்கு maxஅதிகமாக இருக்க வேண்டும் எனவே அது மினிமம் பவர் நிலைக்கு சமமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு தெரியும் maxற்கு நான் இதை எடுத்தால் CLCD 0 866maxஆக இருக்கும் என்று என்னால் காண முடிகிறது ஆனால் ஒரு ஜெட் ஏர்பிளேனின் எண்டுரன்ஸ் எப்பொழுது அதிகமாயிருக்கும் என்றால் LD அதிகமாக இருக்கும் போது அதனால் இங்கு நான் max என்று போடுகிறேன் ப்ரொபலருக்கு மேக்ஸிமம் ரேஞ்சியை அடைய இது மற்றொரு வழியாகும் அந்த நிலை என்ன சொல்கிறார் என்றால் அது LD அதிகமாக இருக்கும்படி பறக்க வேண்டும் மேலும் எண்டுரன்ஸ் க்கு maxஆக இருக்க வேண்டும் இந்த நிலை 0 866max கொடுக்கும் நீங்கள் யோசித்து இருப்பீர்கள் நான் இதுவரை எந்த புத்தகத்தை உபயோகிக்கிறேன் என்று உங்களிடம் செல்லவில்லை என்று வகுப்பில் நான் அதை செய்வேன் நான் 2 3 புத்தகங்களை பின்தொடர்கிறேன் எனவே பெரும்பாலும் நான் ஆரம்ப பகுதியில் பின்பற்றும் ஒரு புத்தகம் ரேமர் ஆகும் ரேமரின் ஏர்கிராப்ட் டிசைன் ஆகும் இது மற்ற பிரபலமான புத்தகங்களைவிட இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் உங்களுக்கு முறையாக தொகுதி முதலியன பதிப்பைக் கொடுப்பேன் மேலும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஏன் இவற்றை திருப்பி பார்க்கிறோம் என்று ஏனெனில் ஒரு ஏர்கிராப்ட் டிசைனருக்கு ஏர்பிளேனின் எடை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆகும் எப்படி எனக்கு தெரியும் எவ்வளவு எடை என்று அதிர்ஷ்டவசமாக எங்கள் நிலைமை ரைட் பிரதர்ஸ் காலத்தில் உள்ளது போல் இல்லை அப்பொழுது வரலாற்றுத் தரவு இல்லாத சூழ்நிலை இருந்தது பாருங்கள் அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று நான் இப்போதும் சொல்வேன் ரைட் பிரதர்ஸிடமிருந்து எவ்வளவு ஏர்க்ரப்ட்ஸ் என்று ஏன் நம்மாலும் ஒரு நல்ல சிவிலியன் ஏர்க்ரப்டை வடிவமைக்க முடியவில்லை என் நண்பர் ஒருவர் சொல்லுவார் அவர்களிடம் ரைட் பிரதர்ஸ் இருப்பதாக நம்மிடம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்கள் சொல்வது சரியான பதில் இல்லை அவர்கள் சொல்வது தவறு மேலும் இதுதான் என்னுடைய உந்துதலாக இருந்தது இந்த விரிவுரைத் தொடர்களுக்கு இந்த சொற்பொழிவுக்குப் பிறகு நாம் குறைந்தபட்சம் ரைட் பிரதர்ஸை உருவாக்க தொடங்குவோம் மேலும் தவறான சகோதரர்களிடையே நானும் அந்த தவறான சகோதரர்களில் ஒருவன் ஏனென்றால் நானும் கூட நான் நல்ல சிவிலியன் ஏர்க்ரப்டை வடிவமைப்பதில் தோல்வி அடைந்தேன் முக்கிய பிரச்சினை விமானத்தின் எடை குறித்து தான் வருகிறது சொல்லப்போனால் இப்பொழுது சற்று மாறுபட்ட நிலை இருக்கிறது நீங்கள் ஏர்க்ரப்டை பற்றி நினைத்துப் பார்க்கும்போது சிவிலியன் ஏர்க்ரப்ட் என்று நான் சொன்னால் முதல் கேள்வி வருகிறது எந்த மாதிரியான ரேஞ்ச் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் ஷார்ட் ரேஞ்ச் அல்லது லாங் ரேஞ்ச் ஏர்க்ரப்ட் அதன் பின்னர் எந்த மாதிரியான பயணிகளின் எண்ணிக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் மேலும் எந்த மாதிரியான ஸ்பீடு நீங்கள் பேசுகிறீர்கள் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் எதைப் பற்றி நினைத்தாலும் அந்த வகையை நீங்கள் பார்ப்பீர்கள் இப்பொழுதுஉங்களிடம் நிறைய தரவுத்தளங்கள் உள்ளது ஆகையால் ஒரு அடிப்படை விமானத்தைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் எளிதானதாகும் நீங்கள் தேடும் பணிக்கும் அதற்கு நெருக்கமான தாகவும் இருக்கும் இங்கிருந்து உங்களுக்கு எளிதாக கொஞ்சம் எண்கள் கிடைக்கும் என்னுடைய ஏர்க்ரப்ட் இந்த எடை வகை என்று நான் இதை சொல்லும்போது தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் நான் எதை உங்களிடம் சொல்கிறேன் என்றால் நாம் ஆரம்ப எண்களைப் பெற நிறைய வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு இது W0ஏர்பிளேனின் கிராஸ் வெயிட் என்றால் அது இப்படி உருவாக்கப்படும் இப்போது நீங்கள் அதை உருவாக்கும் முறை எடை உருவாக்கும் முறை என்று அழைக்கலாம் நாம் அதை வெவ்வேறு கூறுகளாக பிரிப்போம் உதாரணத்திற்கு க்ருவின் எடை உங்களுக்கு தெரியும் பேலோடின் எடை உங்களுக்கு தெரியும் அதுமட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் எத்தனை பயணிகள் அல்லது வேறு மிலிட்டரி பேலோடு இருக்கிறதென்று அப்படி என்றால் பியூயல் எடையை எம்டி வெயிட் என்று சொல்லலாம் எம்டி வெயிட் இது மிகவும் முக்கியமானது மேலும் இந்த 4 இருந்து நான் இதைப் பார்த்தால்இது என் கையின் கீழ் இருக்கிறது எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இதுதான் அந்த விஷயம் ஆனால் Wf என்பது பியூயல் வெயிட் மற்றும் We என்பது எம்டி வெயிட் ஆகும் இவற்றை நீங்கள் கவனமாக கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் அங்கு நாம் நிறைய வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்துவோம் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதை சீரமைக்க நினைத்தால் நான் W0ஐ எழுதுவேன் அல்லது நாம் சொல்லலாம் Wf ஐ நான் எழுதுவேன் என்று WfW0 மேலும் WeW0 வரலாற்றுத் தரவுகளின் அடிப்படையில் அதன் அர்த்தம் என்ன வரலாற்றுத் தரவுகளின் அடிப்படையில் எனக்கு இந்த ரேஷியோ WfW0 தெரிந்தால் WeW0எனக்குத் தெரிந்தால் எனது வாழ்க்கை எளிமையானதாக இருக்கும் மேலும் அவை கிடைக்கக்கூடிய புள்ளிவிவரத் தரவுகள் இந்த பாணியில் கிடைக்கின்றன ஆகவே அது எங்களுக்கு எளிதாக இருக்கும் இனிஷியல் கிராஸ் வெயிட் பெறுவதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் Wf அது பியூயல் வெயிட் ஆகும் நீங்கள் எந்த வகையான பணியைப் பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கான நேரடி செயல்பாடாக இது இருக்கும் உங்களிடம் டேக் ஆஃப் க்ரூஸ் இருக்கிறது நீங்கள் அக்ஸ்லெரேட் செய்தால் நீங்கள் மீண்டும் மேலே செல்லக்கூடும் ஆகவே நிறைய விஷயங்கள் நடக்கலாம் நீங்கள் லாய்ட்டர் செய்யலாம் ஆகவே இது மிஷன் தேவையை பொறுத்து தான் இருக்கும் இது பெரும்பாலும் மிஷன் தேவையைப் பொறுத்தது தான் ஏர்பிளேனின் மிஷன் என்ன என்ன என்ன மிஷன் இருக்கிறது அது என்ன வகையான செயல்பாடுகளை செய்யும் என்ன வகையான மேனியுவர் செய்யும் வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி ஆரம்ப எடை மதிப்பீடுகளை எவ்வாறு நான் பெறுவது மேலும் நாங்கள் மிஷன் விவரங்களைப் பற்றி பேசுவோம் மிக்க நன்றி Glossary